விரிவாக்கப்பட்ட மேற்பரப்புகள் 1 பொது உருவாக்கம் எனவே கடந்த விரிவுரையில் விரிவாக்கப்பட்ட மேற்பரப்பில் விவாதத்தைத் தொடங்கினோம் உண்மையில் இதன் பொருள் என்னவெனில் வெப்பப் போக்குவரத்தின் வெப்பச்சலன முறைக்கான கணக்கியல் முக்கியமாக வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தின் உற்பத்தியின் மூலம் வெப்பப் போக்குவரத்துப் பகுதியால் பெருக்கப்படுகிறது எனவே நான் ஒரு சப்ஸ்கிரிப்ட் s ஐ வைத்தால் அது அடிப்படையில் வெப்பப் போக்குவரத்தின் பரப்பளவு ஆகும் ஏனெனில் இது பல கட்ட அமைப்பாகும் அங்கு வெப்பப் போக்குவரத்து திடப்பொருளில் இருந்து திரவம் வரை சுற்றுகிறது எனவே சுற்றிலும் இந்த திரவம் வெப்பச்சலனம் மூலம் வெப்பப் போக்குவரத்துக்கு பொறுப்பான மேற்பரப்புப் பகுதியே இருக்க வேண்டும் எனவே h என்பது வெப்பப் போக்குவரத்துக் குணகம் எனில் இங்கு வெப்பப் போக்குவரத்தின் வெப்பச்சலன முறையின் பரப்பளவு மற்றும் டெல்டா T என்பது தொடர்புடைய வெப்பநிலையாகும் எனவே இது அடிப்படையில் நியூட்டனின் குளிரூட்டும் விதி அடிப்படையில் நியூட்டனின் குளிரூட்டும் விதி எந்தவொரு வெப்பப் போக்குவரத்து சாதனங்கள் அல்லது வெப்பப் போக்குவரத்து அமைப்பின் நோக்கமும் முக்கியமாக வெப்பப் பரிமாற்ற வீதத்தை அதிகரிப்பது அல்லது நீங்கள் வெப்பத்தை சிதறடிக்க விரும்பினால் அல்லது நீங்கள் வெப்பத்தை அகற்ற விரும்பவில்லை என்றால் நீங்கள் குறைக்க வேண்டும் நீங்கள் விரும்பினால் பராமரிக்க ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையுடன் ஒரு குறிப்பிட்ட அறை பின்னர் இழக்கப்படும் வெப்பத்தின் அளவைக் குறைக்க வேண்டும் எனவே அடிப்படையில் இது அமைப்பிலிருந்து அதன் சுற்றுப்புறங்களுக்கு மாற்றப்படும் வெப்பத்தின் மொத்த அளவைக் குறைக்கிறது எனவே கடந்த விரிவுரையில் நாம் கவனித்தபடி அதிகரிப்பதற்கான ஒரு வழி வெப்பப் போக்குவரத்தின் பரப்பளவை அதிகரிப்பதாகும் இது ஒரு அமைப்புகளின் தொகுப்பால் அடையப்படுகிறது துடுப்புகள் எனப்படும் ஒரு வகை அமைப்பு எனவே இன்றைய விரிவுரையில் நாம் பார்க்கப் போவது என்னவென்றால் துடுப்புகளின் வெவ்வேறு வழிகள் என்ன என்பதையும் இந்த வகையான மேற்பரப்புகளில் வெப்பப் போக்குவரத்து செயல்முறையை எவ்வாறு புரிந்துகொள்வது என்பதையும் நாம் பார்க்கப் போகிறோம் எனவே ஒரு சிறிய பொதுவான உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் அதனால் அடித்தளம் இருக்கிறது என்றோம் அடிப்படை திடம் இருந்தால் என்று வைத்துக்கொள்வோம் எனவே சுற்றியுள்ள திரவத்தில் வெப்ப பரிமாற்ற வீதத்தை அதிகரிப்பதே நம் நோக்கம் என்பதை நினைவில் கொள்க எனவே அதைச் செய்வதற்கான ஒரு வழி என்னவென்றால் இந்த பரப்புகளில் இருந்து வெளியே நீண்டு கொண்டிருக்கும் ஒருவித மேலும் இது போன்ற பல துடுப்புகள் இருக்கலாம் இது போன்ற பல துடுப்புகள் இந்த அடிப்படை மேற்பரப்பில் இருந்து நீண்டுகொண்டே இருக்கும் மேலும் இந்த துடுப்பின் மேல் மற்றும் கீழ் மேற்பரப்பில் இருந்து வெப்ப பரிமாற்றம் இருக்கும் நிச்சயமாக பக்கங்களிலும் இருக்கும் எனவே பொதுமைப்படுத்தப்பட்டதைக் கருத்தில் கொள்வோம் ஒரு தன்னிச்சையான வடிவ துடுப்பு ஒரு பொதுவான தன்னிச்சையான வடிவம் எனவே இது மாறுபட்ட குறுக்குவெட்டு அமைப்பு என்று வைத்துக்கொள்வோம் மேலும் இந்த பொதுமைப்படுத்தப்பட்ட வழக்கின் குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுகளையும் குறிப்பிட்ட நிகழ்வுகளையும் எடுக்கப் போகிறோம் பொதுமைப்படுத்தப்பட்ட துடுப்பு நீட்டிக்கப்பட்ட மேற்பரப்புக்கு எனவே அத்தகைய பொதுமைப்படுத்தப்பட்ட அமைப்பில் வெப்பப் போக்குவரத்து செயல்முறையை அளவிட விரும்பினால் நாம் ஒரு எழுத வேண்டும் வெப்பநிலை விநியோகத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் மேலும் வெப்பநிலை விநியோகத்தைக் கண்டறிய ஆற்றல் சமநிலையை எழுத வேண்டும் அதைத்தான் நாம் செய்து வருகிறோம் எனவே நாம் ஒரு சிறிய உறுப்பு எடுத்துக்கொள்கிறோம் இது dx மற்றும் இது L க்கு செல்லும் x திசையாக இருக்கட்டும் மேலும் T முடிவிலி வெப்பநிலையில் இந்த பொருளை எல்லா இடங்களிலும் கடந்து செல்லும் திரவம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே அங்கு ஒரு திரவம் பாய்கிறது நான் நிலையான நிலை செயல்முறையை கருதினால் எனவே என்னை விடுங்கள் இது ஒரு நிலையான நிலை என்று சில அனுமானங்களைச் செய்கிறோம் வெப்பப் பரிமாற்றம் முதன்மையாக ஒரு பரிமாணமானது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது வெப்பப் பரிமாற்றம் x திசையில் மட்டுமே இருக்கும் குறுக்குவெட்டு வெப்பநிலை சீரானது என்று நான் கருதுகிறேன் எனவே ஒவ்வொரு குறுக்குவெட்டும் வெப்பநிலை ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் அதாவது இந்த குறுக்கு பிரிவில் சாய்வு 0 ஆகும் ஆனால் விகித விகிதம் என்றால் நாம் பரிசீலிக்கும் குறுக்குவெட்டின் ஆரம் என்றால் நாம் பரிசீலிக்கும் பொருளின் நீளத்துடன் ஒப்பிடும்போது அது கணிசமாக சிறியதாக இருந்தால் அது ஒரு நியாயமான அனுமானமாகும் குறுக்குவெட்டில் உள்ள சாய்வுகள் மிகக் குறைவு அது இருந்தால் விகித விகிதம் குறிப்பிடத்தக்கதாக இருந்தால் அது ஒன்றுக்கு நெருக்கமாக இருந்தால் நிச்சயமாக குறுக்குவெட்டு வெப்பநிலை சீரானது என்று கருதுவது சரியானது அல்ல குறுக்குவெட்டில் சாய்வு இருக்கும் மற்றும் நீங்கள் அதை கருத்தில் கொள்ள வேண்டும் அதற்கு 3 பரிமாண ஆற்றல் சமநிலை தேவைப்படும் இது ஒரு சில விரிவுரைகளை கீழே பார்ப்போம் எனவே ஆற்றல் சமநிலை என்ன சொற்பொழிவு ஒன்றில் நான் உங்களுக்குச் சொன்ன மந்திரத்தை நினைவில் வையுங்கள் இந்த உறுப்பில் எது வந்தாலும் அது எதை விட்டுச் செல்கிறதோ அதுவும் சிஸ்டத்தின் உள்ளே உருவாகும் அல்லது அந்த இடத்திலிருந்து இழந்தவை அனைத்தும் குவிவதற்குச் சமமாக இருக்க வேண்டும் ஆக நாம் எழுதிய மந்திரம் அது எனவே உள்ளீடு கழித்தல் வெளியீடு கூட்டல் திரட்டலுக்கு சமமான தலைமுறை இழந்த காலத்தை பொருத்தமான அடையாளத்தை வைப்பதன் மூலம் தலைமுறையில் கணக்கிடலாம் எனவே அதை இங்கு தனிச் சொல்லாக எழுத மாட்டேன் எனவே நான் குறுக்குவெட்டை வரைகிறேன் இது dx மற்றும் ஒரு சப்ஸ்கிரிப்ட் c என்பது நமது கடத்தலின் குறுக்குவெட்டு பகுதி மற்றும் குறுக்குவெட்டு பகுதி கொள்கையளவில் அச்சு நிலையின் செயல்பாடாக இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்க எனவே இது கொள்கையளவில் x இன் செயல்பாடாகும் மேலும் வெப்பப் போக்குவரத்தின் வெப்பச்சலன முறை உண்மையில் இந்த பொருளின் வளைந்த பரப்பில் இருந்து நிகழ்கிறது எனவே வளைந்த மேற்பரப்புப் பகுதிகள் பரப்பளவில் ஒரு திரவம் பாய்வதைக் காண்கிறோம் எனவே திடப்பொருளிலிருந்து திரவத்திற்கு நிலையான வெப்பப் பரிமாற்றம் வளைந்த மேற்பரப்புடன் உள்ளது நிச்சயமாக இறுதியில் வெப்பப் போக்குவரத்து இருக்கும் எனவே x க்கு சமமான 0 என்பது அடிப்படையில் ஒத்துள்ளது இது அடித்தளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இது அடிப்படை உபகரணங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே அது திரவத்திற்கு வெளிப்படாது வளைந்த மேற்பரப்பிலிருந்தும் நாம் பரிசீலிக்கும் துடுப்பின் பின்தங்கிய விளிம்பிலிருந்தும் வெப்பப் பரிமாற்றம் இருக்கும் எனவே நான் dq வெப்பச்சலனம் என்று கூறுவது பரிமாற்றப்படும் வெப்பத்தின் வேறுபட்ட அளவு அல்லது அது இந்த மேற்பரப்பிலிருந்து வெளியேறி திரவ ஓட்டத்தில் அனுப்பப்படுகிறது எனவே அது வெப்பம் பரிமாற்றப்படும் வீதத்தின் அளவு வேறுபாடு விகிதம் ஆகும் வெப்பத்தின் அளவு என்றால் அந்த உறுப்பு உள்ளீட்டிற்கு வெப்பம் மாற்றப்படும் வீதம் qx ஆகவும் அது வெளியேறும் வீதம் xdx ஆகவும் இருந்தால் எனவே நிலையான நிலையில் திரட்சி 0 எனவே சமநிலை qx ஆகும் இது உள்ளீடு கழித்தல் q xdx ஆகும் இது வெப்பம் இந்த உறுப்பை விட்டு வெளியேறும் வீதமாகும் இது வெப்பப் பரிமாற்றத்தால் இழக்கப்படும் வெப்பத்தின் அளவைக் கழிக்கிறது அதைக் கடந்து பாயும் திரவத்திற்கு திடமானது எனவே 0 க்கு சமமான கழித்தல் dq வெப்பச்சலனம் மிகவும் எளிமையானது அந்த உறுப்பு qx மைனஸ் எதுவாக இருந்தாலும் அது q இன் x மற்றும் dx மைனஸ் எதுவாக இருந்தாலும் திடப்பொருளில் இருந்து திரவத்திற்கு வெப்பப் போக்குவரத்தின் காரணமாக இழக்கப்படும் அந்தப் பொருளைக் கடந்து பாய்கிறது எனவே q ஃபோரியரின் விதியின்படி qx என்பது dx ஆல் dT ஆல் x இன் k Ac ஐக் கழித்தல் என்பதை நாம் அறிவோம் எனவே கொள்கையளவில் குறுக்குவெட்டு பகுதி நிலையின் செயல்பாடாக இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்க எனவே இது ஒரு மாறி குறுக்கு வெட்டு பகுதி பிரச்சனை நியூட்டனின் குளிரூட்டும் விதியின்படி dq வெப்பச்சலனம் என்பது dAக்களாக வெப்பப் போக்குவரத்துக் குணகம் ஆகும் மேலும் லோக்கல் வெப்பநிலை T ஆக இருந்தால் T கழித்தல் T முடிவிலியால் பெருக்கப்படும் எனவே அதுதான் d q வெப்பச்சலனம் இது ஃபோரியரின் சட்டத்திலிருந்து வருகிறது இது நியூட்டனின் குளிரூட்டும் விதியிலிருந்து வருகிறது எனவே இவை அனைத்தையும் நாம் மாற்றும் போது கழித்தல் கே மைனஸ் A s ஐ T மைனஸ் T க்கு சமம் 0 இது குறித்து இதுவரை ஏதேனும் கேள்விகள் உள்ளதா எனவே இப்போது நான் இதை இவ்வாறு மீண்டும் எழுதலாம் d ஆல் dx k A இன் x dT க்கு dx சமம் dx h A s க்கு சமம் T மைனஸ் T இன்ஃபினிட்டி எனவே வெப்பக் கடத்துத்திறன் மற்றும் வெப்பப் போக்குவரத்துக் குணகம் ஆகியவை நிலையின் செயல்பாடு இல்லை என்று நான் கருதினால் ஒருவர் அதை வெளியே இழுத்து dx A இன் x h க்கு சமமான kd என்று சொல்லலாம் T மைனஸ் டி முடிவிலி நிலையின் ஒரு செயல்பாடு இந்த வார்த்தையில் இங்கே ஆம் அல்லது இல்லை மாணவர் நீங்கள் கவனிக்க வேண்டும் இது வெப்பச்சலனத்தின் மாற்றத்தின் d ஆல் dx வீதம் வெப்பச்சலன கால இல்லையா எனவே இங்கே என்ன மாறுகிறது பகுதி dx அல்லது T கழித்தல் T முடிவிலியுடன் மாறுகிறதா நீங்கள் என்ன கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இது வேறுபட்ட சமநிலை என்பதை நினைவில் கொள்க இந்த சிறிய உறுப்பு என்ன மாறுகிறது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே நியூட்டனின் குளிரூட்டும் விதி என்று கூறும்போது அந்த தனிமத்தின் குறுக்குவெட்டு வெப்பநிலை அல்லது லோக்கல் வெப்பநிலை நிலையானது என்று கருதுகிறோம் எனவே திடப்பொருளில் இருந்து திரவத்திற்கு வெப்பச்சலனம் தொடர்பாக இங்கு மாறுவது குறுக்குவெட்டுப் பகுதி எனவே இதை dAs ஆக dx ஆல் T கழித்தல் T இன்ஃபினிட்டியில் மீண்டும் எழுதலாம் எனவே இந்தச் சிறிய தனிமத்தில் குறுக்குவெட்டுப் பகுதியில் திடப்பொருளிலிருந்து திரவத்திற்கு வெப்பச்சலன வெப்பப் போக்குவரத்தைப் பார்க்கும் போதெல்லாம் வேறுபாடு சமநிலையில் என்ன மாறுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இது வேறுபட்ட சமநிலையில் நீங்கள் செய்யும் மிக மிக முக்கியமான அனுமானம் என்பதை நினைவில் கொள்ளவும் கட்டுப்பாட்டு தொகுதியில் நீங்கள் கருதும் லோக்கல் அளவு லோக்கல் அளவு உறுப்பு போதுமான அளவு சிறியதாக உள்ளது அதாவது லோக்கல் அளவு நிலையானதாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அந்த உறுப்பு எனவே இந்த சிறிய தனிமத்தில் T கழித்தல் T முடிவிலி நிலையாக இருக்க வேண்டும் இது dx இன் செயல்பாடு அல்ல மாணவர் அது ஏற்கனவே இங்கே சாய்வு கணக்கில் உள்ளது எனவே இங்கு நீங்கள் பார்க்கும் வெப்பநிலை மாற்றம் திடப்பொருளின் உள்ளே உள்ளது அந்த மாறுபாடு ஏற்கனவே பரவல் காலத்துடன் கணக்கிடப்பட்டுள்ளது எனவே எப்படி உள்ளே வெப்பநிலை மாறுபாட்டிற்கு காரணம் கடத்தல் செயல்முறை ஆகும் எனவே திடப்பொருளின் வெப்பநிலையின் மாறுபாடு ஏற்கனவே இங்கே கணக்கிடப்பட்டுள்ளது ஆனால் நீங்கள் வெப்பச்சலனத்தை கருத்தில் கொள்ளும்போது வெப்பச்சலனத்தை ஏற்படுத்துவது வெப்பச்சலனத்தின் உந்து சக்தியானது திடப்பொருளின் உள் வெப்பநிலை மற்றும் வெளியில் உள்ள திரவத்தின் லோக்கல் வெப்பநிலை ஆகும் மாணவர் மாணவர் கணித ரீதியாக சரியானது மாணவர் ஏனெனில் எனது உள்ளீடு நேரத்தைப் பார்க்கவும் 1501 அது சரியானது நாம் சங்கிலி விதியைப் பயன்படுத்தினால் எனவே அதைக் கவனிக்கவும் இங்கே dq ஐப் பாருங்கள் இது உள்ளே சென்ற வெப்பத்தின் வேறுபட்ட அளவு ஆகும் இந்த வேறுபாடு அளவு வேறுபட்ட பகுதியின் காரணமாகும் மற்றும் வேறுபட்ட வெப்பநிலை சாய்வு காரணமாக அல்ல எனவே நீங்கள் சங்கிலி விதியைப் பயன்படுத்தினால் வேறுபட்ட வெப்பநிலை சாய்வு 0 ஆகும் ஏனெனில் இந்த சிறிய தனிமத்தின் வெப்பநிலை ஒரே மாதிரியாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அதுவே எந்த வேறுபாடு சமநிலையின் அடிப்படை அனுமானமாகும் ஒரு கட்டுப்பாட்டு தொகுதியில் வெப்பநிலை நிலையானது என்று நீங்கள் எப்போதும் கருதுகிறீர்கள் எனவே வெப்பச்சலனங்களின் காரணமாக ஏற்படும் வேறுபட்ட வெப்பப் பரிமாற்றத்தின் அளவு குறுக்கு வெட்டுப் பகுதி அல்லது மேற்பரப்புப் பகுதியின் வேறுபட்ட அளவு காரணமாகும் எனவே நாம் சங்கிலி விதியைப் பயன்படுத்தினாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் சங்கிலி விதியைப் பயன்படுத்தினாலும் இந்த வார்த்தையில் வேறுபட்ட வெப்பநிலை வேறுபாடு 0 ஆக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் அடிப்படையின் தன்மை வேறுபாடு சமநிலையின் அடிப்படை முன்மாதிரி லோக்கல் வெப்பநிலை சாய்வு நிலையானதாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் அந்த சொத்தை பயன்படுத்தினால் நீங்கள் சங்கிலி விதியைப் பயன்படுத்தினாலும் வெப்பநிலை சாய்வு 0 ஆக இருக்கும் எனவே நாம் இதை ac இன் x இல் k என்று எழுதலாம் I இங்கே ஒரு சப்ஸ்கிரிப்டைப் போட்டிருக்க வேண்டும் ஆக x இன் d சதுரம் T ஆல் dx ஸ்கொயர் பிளஸ் k ல் dAc ஆல் dx d x ஆல் dAs க்கு T கழித்தல் T முடிவிலிக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே கடத்தல் காலத்தில் அல்லது நிகர வெப்பப் போக்குவரத்து விகிதத்தில் உள்ள சாய்வு இப்போது வெப்பநிலை சாய்வு மற்றும் குறுக்கு வெட்டு பகுதி சாய்வு ஆகிய இரண்டின் செயல்பாடாக இருக்கும் இங்கே வெப்பச்சலனம் குறுக்குவெட்டு பகுதியில் ஏற்படுகிறது மற்றும் வெப்பச்சலனத்திற்கான உந்து சக்தி லோக்கல் வெப்பநிலை சாய்வு என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அப்படியானால் அதுதான் முக்கிய வேறுபாடு ஏன் இந்த வகையான ஏன் நீங்கள் சங்கிலி விதியைப் பயன்படுத்தினால் வெப்பநிலை சாய்வு 0 ஆக இருக்கும் வேறு ஏதேனும் கேள்விகள் சரி இது பொது இருப்பு எனவே இதை d ஸ்கொயர் T ஆல் dx ஸ்கொயர் பிளஸ் 1 ஆல் Ac என்று dT ஆல் dx ஆக மாற்றி எழுதலாம் அது h க்கு சமம் T மைனஸ் T இன்ஃபினிட்டியை k ஆல் Ac dAs ஆல் dx ஆல் வகுக்கலாம் எனவே நாம் இப்போது கருத்தில் கொண்ட தன்னிச்சையான வடிவவியலுக்கான பொதுவான சமநிலை இதுவாகும் இது குறித்து இதுவரை ஏதேனும் கேள்விகள் மாணவர் ஆம் இது பொருளின் வளைந்த மேற்பரப்பு வளைந்த மேற்பரப்பு நீங்கள் தாமதமாக வந்திருக்கலாம் சரியான படத்தைப் பார்க்கவில்லை மாணவர் சரி மீண்டும் படத்தை வரைவோம் இது தன்னிச்சையான துடுப்பு என்றால் கடத்தல் இந்த திசையில் நிகழ்கிறது எனவே கடத்துதலின் காரணமாக இது வெப்ப பரிமாற்ற வீதமாகும் கடத்தல் நிகழ்கிறது இது பொருளின் அடிப்படை எனவே துடுப்பு உண்மையில் அடித்தளத்திலிருந்து நீண்டுள்ளது எனவே வெப்பம் இப்போது அடித்தளத்திலிருந்து துடுப்புக்கு கொண்டு செல்லப்படுகிறது மற்றும் வெப்பம் முழுவதும் கடத்தப்படும் வெப்பப் போக்குவரத்தின் கடத்தும் முறை உள்ளது இப்போது நம்மிடம் திரவம் உள்ளது அது உண்மையில் இந்த பொருளை அனைத்து திசைகளிலும் கடந்து செல்கிறது எனவே இப்போது வளைந்த மேற்பரப்பில் உள்ள ஒவ்வொரு இடத்திலிருந்தும் வெப்பம் இழக்கப்படுகிறது எனவே எந்த இடத்திலும் x A என்பது அடிப்படையில் ஆரம் கொடுக்கப்பட்டால் கருத்து ஆரம் r ஆல் கொடுக்கப்பட்டால் எனவே எந்த வேறுபாட்டிலும் எந்த இடம் x வெப்பப் போக்குவரத்தின் கடத்தும் முறையின் வேறுபட்ட பகுதி அது 2 pi r மடங்கு dx ஆல் வழங்கப்படுகிறது தடிமன் dA ஆக இருந்தால் மாணவர் எனவே நீங்கள் வரையறுக்க முடியாது ஏனென்றால் உங்களுக்கு ஒரு பார்க்க வேண்டும் எந்தவொரு வெப்பப் போக்குவரத்து செயல்முறைக்கும் உங்களுக்கு குறுக்கு வெட்டு பகுதி தேவை இப்போது உங்களுக்கு சில குறுக்குவெட்டு பகுதி தேவை அதில் வெப்ப போக்குவரத்து நிகழும் எனவே எந்த இடத்திலும் வெப்பப் போக்குவரத்து செயல்முறையை வரையறுக்க ஒரு திட்டவட்டமான தடிமன் தேவை எனவே நான் பார்த்தால் எனவே இது குறுக்கு வெட்டு பகுதி மொத்த நீளம் என்னவென்று எனக்குத் தெரிந்தால் மற்றும் வெப்பப் போக்குவரத்தின் மொத்த பரப்பளவு என்னவென்று எனக்குத் தெரியும் ஆனால் வெப்பம் என்ன என்பதை நான் அறிய விரும்பினால் குறுக்குவெட்டு பகுதி மாறும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போக்குவரத்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தடிமன் வரையறுக்க வேண்டும் இல்லையெனில் பகுதி வரையறுக்கப்படவில்லை எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தடிமன் வரையறுத்தால் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய பகுதி எனவே நிச்சயமாக நீங்கள் வெப்பப் போக்குவரத்தின் ஒரு பகுதியை வரையறுக்க விரும்பினால் உங்களுக்கு 2 பரிமாணங்கள் தேவை நீங்கள் ஒரு பரிமாணத்தை மட்டும் கொண்டு வரையறுக்க முடியாது பகுதி வரையறுக்கப்படவில்லை எனவே ஒரு பகுதியை வரையறுக்க உங்களுக்கு 2 பரிமாணங்கள் தேவை எனவே நீங்கள் வரையறுக்க வேண்டும் இது ஒரு மாறுபட்ட குறுக்குவெட்டாக இருந்தால் கடத்தும் வெப்பப் போக்குவரத்து நிகழும் குறைந்தபட்சம் ஒரு சிறிய தடிமன் இருக்க வேண்டும் இப்போது அது மாறாத குறுக்குவெட்டாக இருந்தால் அதாவது குறுக்குவெட்டு ஒரே மாதிரியாக இருந்தால் வெப்பப் போக்குவரத்தின் ஒட்டுமொத்த பகுதி என்ன என்பதை நீங்கள் உண்மையில் கருத்தில் கொள்ளலாம் இது அனைவருக்கும் தெளிவாகத் தெரியும் ஏதாவது மாணவர் எல்லை நிலை அதைப் பார்க்கப் போகிறோம் கடத்தல் x திசையில் நிகழ்கிறது என்பதை நினைவில் கொள்க எனவே இந்த எல்லையில் நிகழும் எந்த வெப்பப் போக்குவரத்தும் எல்லை நிலையாகக் கணக்கிடப்படுகிறது அதைத்தான் பார்க்கப் போகிறோம் நீங்கள் ஒருங்கிணைந்த அல்லது வேறுபட்ட சமநிலையைச் செய்கிறீர்களா என்பது முக்கியமில்லை உண்மையில் நாம் சிறிது நேரத்தில் பார்க்கப் போகிறோம் சில பண்புகளை மதிப்பிடுவதற்கு பண்புகளை மதிப்பிடுவதற்கு பல்வேறு வழிகள் உள்ளன நீங்கள் ஒருங்கிணைந்த முறையைப் பயன்படுத்தினாலும் அல்லது ஒட்டுமொத்த அதிகபட்ச வெப்பப் போக்குவரத்து முறையைப் பயன்படுத்தினாலும் நீங்கள் அதே பதிலைப் பெறப் போகிறீர்கள் எனவே வேறுபாடு மற்றும் ஒருங்கிணைந்த சமநிலை உண்மையில் சில அர்த்தத்தில் ஒன்றாக இணைக்கப்படலாம் அதற்கு முறையான வழிகள் உள்ளன எனவே நான் ஒருங்கிணைந்த சமநிலையைப் பயன்படுத்தினால் எனக்கு வேறு பதில் கிடைக்குமா என்பதைப் பற்றி கவலைப்படத் தேவையில்லை உன்னால் முடியாது நீங்கள் ஒரு ஒருங்கிணைந்த அல்லது வேறுபட்ட சமநிலையைப் பயன்படுத்தினாலும் அதே பதிலைப் பெறுவீர்கள் மாணவர் இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் அதைப் பார்க்கப் போகிறீர்கள் அதுதான் அடுத்த வழக்கை நாம் பரிசீலிக்கப் போகிறோம் அதுதான் சரியாகச் சுட்டிக்காட்டப்படுகிறது நீங்கள் கருத்தில் கொள்ள விரும்பும் வெளிப்படையான வழக்கு இதுதான் இல்லையா நீங்கள் சரிபார்க்க வேண்டிய உடனடி விஷயம் இதுதான் குறுக்குவெட்டுப் பகுதி x திசையிலிருந்து சுயாதீனமாக இருக்கிறதா என்று சொன்னால் என்ன நடக்கும் மாணவர் எனவே அசல் ஆற்றல் சமநிலை சமன்பாடுகளில் நீங்கள் பல பரிமாண ஆற்றல் சமநிலை சமன்பாட்டை எழுதுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் சரியா எனவே அதை ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் ஓரிரு நிமிடங்கள் திசை திருப்புவோம் எனவே கொள்கையளவில் பொதுவான ஆற்றல் சமநிலையிலிருந்தும் அதே சமன்பாட்டை நீங்கள் பெறலாம் எனவே பொதுமைப்படுத்தப்பட்ட ஆற்றல் சமநிலை கே டெல் சதுர டி எனவே இது பொதுமைப்படுத்தப்பட்ட ஆற்றல் சமநிலை கே டெல் சதுர டி மற்றும் திடப்பொருளின் உள்ளே உருவாகும் வெப்பத்தின் அளவு எதுவாக இருந்தாலும் அது சமமாக இருக்க வேண்டும் குவிப்பு காலம் எனவே நீங்கள் நிலையான நிலையைக் கருதினால் திரட்சி 0 ஆகும் மேலும் உள்ளே வெப்ப உருவாக்கம் இல்லை என்று நாம் கருதினால் அதுவும் 0 ஆகும் எனவே 0 க்கு சமமான k டெல் சதுரம் T உங்கள் மாதிரி ஆனால் வளைந்த மேற்பரப்பில் இருந்து நிகழும் வெப்பப் போக்குவரத்து இப்போது ரேடியல் திசையில் ஒரு எல்லை நிலையாகத் தோன்றப் போகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே x நிலையின் செயல்பாடாக இருக்கும் R ஐக் கூறுவதற்கு சமமாக r இல் நான் எல்லை நிலையை எழுதினால் அது d r ஆல் மைனஸ் k dT ஆக இருக்கும் அது டி மைனஸ் டி இன்ஃபினிட்டியில் உள்ள h க்கு சமம் எனவே அது ஒரு எல்லை நிபந்தனையாக இப்போது தோன்றும் இப்போது இந்த மாதிரியை இங்கிருந்து பெறுவதற்கான வழி நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நீங்கள் அதைச் சொல்கிறீர்கள் எனவே அனுமானங்களில் ஒன்றை நாம் சேர்க்கவில்லை என்பதை நினைவில் கொள்க குறுக்குவெட்டு வெப்பநிலை சீரானது என்று நாம் கூறினோம் எனவே அதை எவ்வாறு இணைப்பது எனவே நீங்கள் r ஐப் பொறுத்து மாதிரி சமன்பாட்டை ஒருங்கிணைக்கிறீர்கள் நீங்கள் ஒருங்கிணைத்தால் எனக்கு ஒரு நொடி கொடுங்கள் நீங்கள் r ஐப் பொறுத்து ஒருங்கிணைத்தால் நீங்கள் சரியான எடையைப் பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சரியா எனவே நீங்கள் இப்போது இந்த ரேடியல் ஆயங்களை கையாளுகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே நீங்கள் கணக்கிட வேண்டும் நீங்கள் ரேடியல் ஆயத்தொகுப்புகளை ஒருங்கிணைக்கும்போது குறுக்கு வெட்டு பகுதியில் மாற்றத்தை நீங்கள் கணக்கிட வேண்டும் எனவே சரியான ஒருங்கிணைப்பு அடிப்படையில் rdr T முறை rdr ஆகும் எனவே நீங்கள் பெறுவது குறுக்கு வெட்டு சராசரி வெப்பநிலை எனவே இந்த டி அடிப்படையில் ரேடியல் விநியோகம் சீரானது என்று நாம் கருதுகிறோம் இல்லையா ரேடியல் திசையில் சாய்வு இல்லை என்று சொன்னோம் இது குறுக்குவெட்டு சராசரி வெப்பநிலை அளவு என்று சொல்வதற்கு சமமானது எனவே இப்போது நீங்கள் இந்த சமன்பாட்டை r திசையில் ஒருங்கிணைத்து அதனுடன் தொடர்புடைய எல்லை நிலையை மாற்றினால் நீங்கள் அதைப் பெற வேண்டும் உண்மையில் சரிபார்க்க இது ஒரு நல்ல பயிற்சி எனவே பல்வேறு குறுக்குவெட்டுப் பகுதியைக் கணக்கிட்டு இந்த ஒருங்கிணைப்பை உங்கள் மாதிரி சமன்பாட்டில் இணைத்து நீங்கள் அதைப் பெற முடியும் எனவே இது பொதுவான சமன்பாட்டிலிருந்து செல்ல வேண்டிய வழி மற்றும் உண்மையில் இதை நாம் விவாதிக்க மாட்டோம் ஆனால் இந்த வகையான அனுமானம் பொறியியல் இலக்கியத்தில் லம்ப்பிங் லம்ம்பிங் அல்லது சராசரி என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் வெவ்வேறு பொறியியல் அமைப்புகளை மாதிரியாக்கும்போது இது மிகவும் பொதுவான நுட்பமாகும் எனவே ஒரு குறிப்பிட்ட சிக்கலின் விகித விகிதம் மிகச் சிறியது என்று உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் ஒரு லம்ப்பிங் முறையைப் பயன்படுத்தலாம் ஒரு lumping அனுமானம் பின்னர் நீங்கள் ஒரு 1 பரிமாண மாதிரி கிடைக்கும்